எனவே கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியைப் படித்திருப்பதால் ஒரு வித்தியாசமான எடுத்துக்காட்டு மீண்டும் சிலருக்கு சில யோசனைகளைத் தெரிந்துகொள்வதற்காக சர்க்யூட் கோட்பாட்டிற்குச் செல்வோம் எனர்ஜியைப் பற்றி எடுத்துக்காட்டாக இது போன்ற உதாரணம் 1 12 யில் ஒரு குடியிருப்பு நுகர்வோர் மார்ச் மாதத்தில் 800 கிலோவாட் ஹவர் ஐ பயன்படுத்துகிறோம் பின்வரும் விகித அட்டவணையைப் பயன்படுத்தி மாதத்திற்கான கரண்ட்யை தீர்மானிக்கிலாம் எடுத்துக்காட்டாக அடிப்படை மாதாந்திர கட்டணம் மாதத்திற்கு ரூபாய் 12 முதல் 100 கிலோவாட் ஹவர் ஒரு கிலோவாட் ஹவர்க்கு 1 5 ரூபாய் அடுத்த 200 கிலோவாட் ஹவர்க்கு ஒரு கிலோவாட் ஹவர்க்கு 2 ரூபாய் மற்றும் மாதத்திற்கு 200 கிலோவாட் ஹவர்க்கு 2 5 கிலோவாட் ஹவர் என்று சொல்லுவோம் இப்போது எலக்ட்ரிசிட்டி கட்டணத்தை கணக்கிடுவோம் அடிப்படை மாத கட்டணம் ரூபாய் 12 இப்போது 100 கிலோவாட் ஹவர் ஒரு கிலோவாட் ஹவர்க்கு 1 5 ரூபாய் ஆகும் எனவே 100 1 5 150 ரூபாய் பின்னர் அடுத்த 200 கிலோவாட் ஹவர் மாதத்திற்கு ஒருகிலோவாட் ஹவர்க்கு 2 ரூபாய் ஆகும் எனவே இது அடுத்த 200 கிலோவாட் ஹவர்க்கு 2 ரூபாயாகும் எனவே இது 2 200 ஆக உள்ளது ரூபாய் 400 ஆகும் இப்போது முற்றிலும் 800 கிலோவாட் ஹவர் இப்போது இங்கே இது 100 200 300 கிலோவாட் ஹவர் ஏற்கனவே 150 ரூபாயைக் கணக்கிட்டுள்ளோம் 400 மீதமுள்ளவை 500 கிலோவாட் ஹவர்யாக இருக்கும் ஆனால் 800 100 200 ஆக மீதமுள்ள 500 எனவே மீதமுள்ள 500 கிலோவாட் ஹவர் 2 5 ரூபாயாக இருக்கும் எனவே ஒரு கிலோவாட் ஹவர்க்கு 2 5 ரூபாய் 500 2 5 எனவே 1250 ரூபாய் ஆனால் மாதாந்திர அடிப்படை கட்டணம் ரூபாய் 12 எனவே ரூ 150 400 ரூபாய் 1250 சேர்த்தால் மொத்த கட்டணம் அனைத்தும் 1812 ரூபாயாக இருக்கும் இப்போது மொத்த வருடாந்திர குடியிருப்பு எனர்ஜி 800 கிலோவாட் ஹவர் ஐ பயன்படுத்துகிறது எனவே சராசரியை எடுத்துக் கொண்டால் இந்த விஷயத்திற்கான சராசரி செலவு ரூபாய் அல்லது 1812 ரூபாய் 800 கிலோவாட் ஹவர் ஆல் நுகரும் எனவே இது ஒரு கிலோவாட் ஹவர்க்கு சராசரியாக 2 265 ரூபாயில் வருகிறது எனவே எனர்ஜி P பவர் நேரம் அடுத்த எடுத்துக்காட்டுக்குச் செல்வதற்கு முன் எனர்ஜி என்பது ஹவர் ஆல் பெருக்கப்படும் பவர் மற்றொன்று எலக்ட்ரிகல் எனர்ஜி என்பது ஹவர் ஆல் பெருக்கப்படும் பவர் என்பதை சிறந்த முறையில் வைக்க முடியும் எனவே அது கிலோவாட் ஹவர் ஏனென்றால் கிலோவாட் என்பது பவர் மற்றும் ஹவர் என்பது நேரம் என்பதைக் குறிக்கும் எனவே அடுத்த எடுத்துக்காட்டு 13 படம் 19 இல் காட்டப்பட்டுள்ளபடி சர்க்யூட்களின் ஒவ்வொரு எலிமெண்ட்களாலும் உறிஞ்சப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட பவர்யை தீர்மானிக்க வேண்டும் இந்த படம் 19 இல் ஒரு எலக்ட்ரிகல் எலிமெண்ட் 5 வோல்ட்டேஜ் கொடுக்கும் அல்லது உறிஞ்சப்படுகிறது பின்னர் என்பது பார்ப்போம் அந்த p பவர் பவர் p 1 இது ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இது மற்றொரு டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இது மற்றொரு மற்றொரு சோர்ஸ் யும் உள்ளது ஆனால் முனையம் 3 வோல்ட்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு சோர்ஸ்யும் உறிஞ்சப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட பவர்யை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இந்த 8 ஆம்பியர் கரண்ட்யை பார்ப்போம் முதலில் இந்த எலிமெண்ட் இலிருந்து ஆரம்பிக்கலாம் வோல்ட்டேஜ்யை 5 வோல்ட் mகொண்டுள்ளது இஎனவே p 1 ஐ கண்டுபிடிக்க வேண்டிய பவர் வழங்கப்படும் அல்லது உறிஞ்சப்படும் பவர் ஆகும் எனவே இந்த 8 ஆம்பியர் கரண்ட் உண்மையில் முனையத்தை விட்டு வெளியேறுகிறது முனையத்தை விட்டு வெளியேறுவது என்பது பவர் உண்மையில் வழங்கப்படும்போது எந்த அழைப்பு அடையாளம் நெகட்டிவ்யாக இருக்கும் என்பதாகும் ஏனென்றால் இந்த 8 ஆம்பியர் கரண்ட்யின் திசையைப் பார்த்தால் இந்த 8 ஆம்பியர் கரண்ட் உண்மையில் முனையத்தை விட்டு வெளியேறுகிறது எனவே P 1 5 8 40 ஆக இருக்கும் அந்த 8 ஆம்பியர் கரண்ட் முனையத்திலிருந்து வெளியேறிவிட்டது எனவே P1 என்பது 5 8 40 ஆக இருக்கும் எனவே இப்போது இங்கு வழங்கப்பட்ட பவர் P 1என கூறலாம் இப்போது இந்த 8 ஆம்பியர் கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் போதெல்லாம் சோர்ஸ் ஆனது உண்மைசோர்ஸ்ல் பவர்யை உறிஞ்சிவிடும் எனவே இந்த வழக்கில் இது 2 வோல்ட் மற்றும் 8 ஆம்பியர் ஆகும் எனவே P 2 உறிஞ்சப்படும் பவர் 8 2 16 வாட் ஆக இருக்கும் எனவே 8 ஆம்பியர் கரண்ட் P2 இன் முனையத்தில் நுழையும்போது உறிஞ்சப்படும் பவர் P2 2 8 16 வாட் ஆகும் இப்போது 3 ஆம்பியர் இங்கே உள்ளது இந்த 8 ஆம்பியர் கரண்ட் 3 ஆம்பியர் இங்கே போகிறது 5 ஆம்பியர் இங்கே செல்கிறது இப்போது இது ஒரு டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இப்போது இது 0 6 நானும் 5 ஆம்பியரும் என்பதை பார்ப்போம் 6 I ஐ பெருக்கினால் அது 3 ஆம்பியர் ஆக இருக்கும் எனவே இது 0 6 I ஆக இருந்தால் I 5 ஆம்பியர் 6 5 3 வோல்ட் இருக்கும் அதாவது டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்யின் I 5 ஆம்பியர் வோல்ட்டேஜ்க்கான 3 வோல்ட் ஆகும் இப்போது இந்த 3 ஆம்பியர் கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தை நுழைகிறது எனவே பவர் உறிஞ்சப்படுகிறது இது 3 ஆம்பியர் 3 வோல்ட் ஆக இருக்கும் எனவே P 3 உறிஞ்சப்படும் பவர் என்பது 3 3 9 வாட் ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் P 3 0 6 5 3 வோல்ட் 3 ஆம்பியர் என்று பார்த்தோம் எனவே உறிஞ்சப்படும் பவர் 9 வாட் ஆக இருக்கும் எனவே இந்த 5 ஆம்பியர் கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் போது பவர் உறிஞ்சப்படுகிறது P4 ஆக இருக்கும் அது 5 ஆம்பியர் 3 வோல்ட் 15 வாட் ஆகும் வழங்கப்பட்ட பவர் P1 40 வாட் என்றும் உறிஞ்சப்படும் பவர் P2 2 8 16 வாட் என்றும் உறிஞ்சப்படும் பவர் P3 9 வாட் என்றும் எனவே மொத்த உறிஞ்சப்படும் பவர் P 16 9 25 வாட் ஆகும் அடையாளம் வழங்கப்பட்ட பவர்யைக் குறிக்கிறது எனவே வழங்கப்பட்ட 40 வாட் ஆகும் எனவே சரியாக பொருந்துகிறது எனவே இப்போது ஆர் மின்சாரம் வழங்கப்படுவதால் பவர் உறிஞ்சப்படுகிறது இந்த விஷயம் இப்போது தெளிவாக உள்ளது அடுத்து இப்போது மற்றொரு எடுத்துக்காட்டு உண்மையில் படம் 20 இல் உள்ள இணைப்புகள் செல்லுபடியாகும் மற்றும் செல்லாதவை என்று சொல்ல வேண்டும் 4 இணைப்புகள் உள்ளன அவை எந்த இணைப்புகள் செல்லுபடியாகும் மற்றும் எந்த இணைப்புகள் தவறானவை என்பதைப் பார்ப்போம் இப்போது இந்த இணைப்பு 1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் வோல்ட் இது முனையம் 1 மற்றும் முனையம் 2 ஆகும் எனவே வோல்ட்டேஜ் சோர்ஸ்கள் முனையம் 1 2 முழுவதும் V 5 வோல்ட்டை இணைக்கிறது இப்போது 1 2 முழுவதும் அதை டிபெண்டன்ட்யாக இருக்கும் வோல்ட்டேஜ் சோசர்ஸ்யும் V s 4V உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே V 5 V ஐ வைத்தால் Vs 4 5 20 வோல்ட் ஆக இருக்கும் ஆனால் அதன் குறுக்கே உள்ள 1 2 முனையத்தில் 2 வெவ்வேறு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ இணைக்க முடியாது எனவே இது தவறான இணைப்பு ஆகும் இப்போது இங்கு V 5 வோல்ட் மற்றும் 2 V 2 5 10 ஆம்பியர் ஆகும் எனவே செல்லுபடியாகும் சர்க்யூட் இணைப்பு வோல்ட்டேஜ் சோர்ஸ் ம் கூட உள்ளது ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ்கள் ஆகும் இது சரியான இணைப்பு என்றால் ஆனால் இது தவறான இணைப்பு ஆகும் இப்போது கரண்ட் சோர்ஸ் 2 ஆம்பியர் கொடுக்கப்படுகிறது ஆனால் அது டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் V s 4 ஆகும் ஆனால் இது 2 ஆம்பியர் எனவே V s 4 2 8 வோல்ட் ஆகும் எனவே இது ஒரு கரண்ட் சோர்ஸ் ஆகவும் இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆகவும் இருக்கும் அதன் தொடர் பற்றி பின்னர் பார்ப்போம் எனவே இது சரியான இணைப்பு முனையம் 1 2 முழுவதும் இணைக்கப்பட்டுள்ளதால் சரியான இணைப்பு ஆகும் இப்போது ஒரு கரண்ட் சோர்ஸ் i 3 ஆம்பியருக்கு சமம் மற்றும் ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆனது ix 3 i s எனவே i s 3 ஆம்பியர் ஆகும் எனவே ix i 3 3 9 ஆம்பியர் ஆகும் ஆனால் இதில் 3 ஆம்பியர் மற்றும் 9 ஆம்பியர் வருகிறது எனவே இது சாத்தியமில்லை தவறான சர்க்யூட் ஆகும் இந்த சர்க்யூட் தவறானது மற்றும் சர்க்யூட் 2 யும் செல்லுபடியாகும் b மற்றும் c ஆகியவை சரியான சர்க்யூட் இணைப்பு மற்றும் a மற்றும் d இவை தவறான இணைப்புகள் ஆகும் இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தோம் ஆனால் பின்னர் இவற்றின் வழியாக செல்ல முடியும் அதை ஒவ்வொன்றாக விரிவாக பார்த்தோம் இப்போது உறிஞ்சப்பட்ட பவர்யை படம் 1 21 இல் உள்ள எலிமெண்ட் என்று இப்போது தீர்மானிக்கிறது இது அத்தியாயம் 1 21 யில் படம் 21 ஐ பார்ப்போம் எனவே இங்கே 1 2 3 4 4 எலிமெண்ட்கள் உள்ளன கரண்ட் 10 ஆம்பியர் ஆகும் I 10 ஆம்பியர் என்பது முனையத்தை விட்டு வெளியேறுகிறது இந்த 16 வோல்ட் சோர்ஸ்யை 16 வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் 10 ஆம்பியர் கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தை விட்டு வெளியேறுவது போல பவர்யும் வழங்கப்படுகிறது எனவே 16 வோல்ட் சோர்ஸ் ஆகும் இது உண்மையில் கரண்ட் சோர்ஸ் ஆகும் 10 ஆம்பியர் கரண்ட் நெகட்டிவ் முனையத்தில் 6 வோல்ட்க்குள் நுழைகிறது எனவே இது ஒரு கரண்ட் சோர்ஸ் ஆகும் இது முழுவதும் வோல்டேஜ் 16 வோல்ட் ஆகும் இதை கரண்ட் சோர்ஸ் என்று அழைக்கலாம் இந்த வோல்ட்டேஜ்யை வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக கூறலாம் மற்றும் இது ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் எனவே இந்த வோல்டேஜ் ன் குறுக்கே 16 வோல்ட் உள்ளது பின்னர் முதலில் P 4 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் P 4 மற்றும் P2 மற்றும் P1 உள்ளது எனவே இது கரண்ட் சோர்ஸ் ஆனது இந்த முனையத்தை விட்டு வெளியேறுவதால் அது உண்மையில் பவர் அளிக்கிறது எனவே P1 16 10 160 ஆக இருக்கும் எனவே வழங்கப்படும் பவர் P1 16 10 160 வாட் ஆகும் 10 ஆம்பியர் கரண்ட் நெகட்டிவ் முனையத்தில் நுழையும் மாற்று வழியாக அந்த கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தை விட்டு வெளியேறுகிறது ஏனெனில் முனையத்தில் நுழைகிறது அல்லது முனையத்தை விட்டு வெளியேறுவதால் 6 வோல்ட் ஆகும் இது வழங்கப்படும் பவர் ஆகும் ஏனெனில் இது மின்னோட்டத்தின் திசை கரண்ட் இந்த திசையில் பாய்கிறது என்றால் அடிப்படையில் இந்த கரண்ட் முனையத்திலிருந்து முனையத்தில் வெளியேறுகிறது எனவே P2 உண்மையில் என்ன பவர்யை அளிக்கிறது என்று காட்டுகிறது அதுக்கு தான் அடையாளம் எனவே அந்த வழக்கில் வழங்கப்படும் பவர் P2 6 10 60 வாட் எனவே இது 6 10 இதில் 10 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஆகும் எனவே அது 60 வாட் ஆகும் இந்த 6 ஆம்பியர் மற்றொரு 6 ஆம்பியர் கரண்ட் இந்த 22 வோல்ட்டேஜ் சோர்ஸ்க்குள் நுழைகிறது எனவே இது பாசிட்டிவ் முனையத்தில் நுழைவதால் இந்த வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது உறிஞ்சிவிடும் பவர் P3 ஆகும் எனவே P3 22 6 132 வாட் ஆக இருக்கும் எனவே P3 22 6 132 வாட் ஆக இருக்கும் எனவே பவர் உறிஞ்சப்படுகிறது அடுத்தது இது டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் எனவே இங்கு 0 4 I I 10 ஆம்பியர் ஆகும் எனவே 0 4 I மற்றும் I 10 4 வோல்ட் ஆகும் உண்மையில் முனையம் முனையம் உள்ளது உண்மையில் இது ஒரு வயர் மட்டுமே ஆகும் இங்கு மற்றும் உள்ளது என்பது பாசிட்டிவ் முனையத்தில் நுழைவது ஆகும் இந்த சோர்ஸ்யை டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் உண்மையில் இது உறிஞ்சும் பவர் ஆகும் இது கரண்ட்யின் திசை ஆகும் முனையம் முனையம் உள்ளது என்பது பாசிட்டிவ் முனையத்தில் நுழைவது ஆகும் இந்த கரண்ட் சோர்ஸ் 4 10 ஆகும் இதில் 4 என்பது ஆம்பியர் ஆகும் எனவே இது 4 ஆம்பியர் ஆகும் இப்போது வோல்டேஜ் என்ன எனவே வேறு எந்த எலக்ட்ரிகல் எலிமெண்ட்களும் இல்லை இந்த கரண்ட் சோர்ஸ் இல் வோல்ட்டேஜ்யும் 22 வோல்ட் ஆகும் இந்த ஆர் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இல் அதே வோல்டேஜ் ஈர்க்கப்படும் உண்மையில் இது 4 ஆம்பியர் என்றும் 22 4 உறிஞ்சப்படும் பவர் 88 வாட் ஆகும் இது உறிஞ்சப்படும் பவர் P 4 22 0 4 10 88 வாட் ஆகும் இப்போது 132 மற்றும் 88 ஐ சேர்த்தால் இது 220 அல்லது அதற்கு மேல் வரும் எந்தவொரு பவர்யும் உறிஞ்சிவிடும் மேலும் வழங்கப்பட்ட பவர் 160 60 220 ஆகும் வேறு எந்த எலிமெண்ட் இல்லாததால் இதைப் புரிந்து கொள்ளுவோம் எனவே 22 வோல்ட் எதுவாக இருந்தாலும் இந்த டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ல் ஈர்க்கப்படும் I 10 ஆம்பியர் இது 4 I ஆக உள்ளது இந்த டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இல் 4 ஆம்பியர் மற்றும் வோல்ட்டேஜ் 22 வோல்ட் ஆகும் எனவே 22 4 88 ஆகும் ஏனெனில் போலாரிட்டி அடையாளத்தைக் காண்பிப்பதற்காக எந்த வோல்ட் என்பதைப் பார்ப்போம் அப்போதுதான் எளிய விஷயங்களை தீர்க்க முடியும் ஆகவே ஒன்று அல்லது இரண்டு இடங்களை எழுதும் போது கூட குழப்பத்திற்கோ அல்லது எதற்கோ எந்த பாதையும் இருக்கக்கூடாது ஆனால் இது கரண்ட் சோர்ஸ் ஆக 4 ஆம்பியர் இருக்கும் எனவே அடுத்த ஒரு பார்வை மிகச் சிறிய விஷயம் ஆனால் இந்த பாடத்திட்டத்தை கற்கத் தொடங்கும் போது மிகவும் தந்திரமானது எனவே இதைப் பற்றிய கருத்தை தெளிவுபடுத்தினால் பிற்காலத்தில் விஷயங்கள் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக வோல்டேஜ் சோர்ஸ் ஆல் வழங்கப்பட்ட பவர் அல்லது உறிஞ்சப்பட்ட பவர் என்பதை படம் 22 இல் ஒரு சர்க்யூட் வரைபடம் மூலம் தீர்மானிக்கிறது ஆனால் முதலில் V 1 வோல்ட் வழங்கப்படுகிறது மற்றும் I 2 ஆம்பியர் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆல் வழங்கப்பட்ட அல்லது உறிஞ்சப்பட்ட பவர்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் எனவே முதலில் ஒரு V1 1 வோல்ட் மற்றும் I 2 ஆம்பியர் என்று வழங்கப்படுகிறது எனவே I 2 ஆம்பியர் போது இது கரண்ட் இன் திசை முனையத்தில் நுழைகிறதுஇதை வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது உறிஞ்சப்பட்ட பவர் ஆகும் ஏனெனில் இந்த நுழையும் பாசிட்டிவ் முனையம் வோல்ட்டேஜ் 1 வோல்ட் ஆகும் V it இந்த வழக்கில் 1 வோல்ட் மற்றும் i 2 ஆம்பியர் வழங்கப்படுகிறது எனவே இது V 2 1 2 வாட் பவர் வோல்டேஜ் சோர்ஸ் ஆல் உறிஞ்சப்படுகிறது எனவே இது வோல்டேஜ் சோர்ஸ் ஆல் உறிஞ்சப்படும் பவர்யாக இருக்கும் அடுத்ததாக கொடுக்கப்பட்ட V 6 வோல்ட் ஆனால் I 4 ஆம்பியர் எனவே இந்த சர்க்யூட்யில் அதை மீண்டும் பார்ப்போம் இது வழக்குக்கான b ஆகும் எனவே V 6 வோல்ட் ஆனால் கரண்ட் I 4 ஆம்பியர் அதாவது கரண்ட் இன் திசை தலைகீழாக இருக்கும் இப்படி வரையும் போது I 4 ஆம்பியர் அம்புக்குறியை வைத்து இந்த திசையில் அமைகிறது இந்த வோல்ட்டேஜ் சோர்ஸ்யின் மதிப்பு 6 வோல்ட் ஆகும் இரண்டாவது வழக்கில் V 6 வோல்ட் மற்றும் I 4 ஆம்பியர் என்றால் இந்த திசையில் பாயும் என்றும் வோல்ட்டேஜ் முனையத்தை விட்டு வெளியேறும் கரண்ட் என்பதை அறிந்துக் கொள்ளலாம் அடிப்படையில் கரண்ட் முனையத்தை விட்டு வெளியேறும் அதாவது பவர் கரண்ட் 4 ஆம்பியர் வோல்டேஜ் 6 வோல்ட் 24 வாட் ஆக இருக்கும் கரண்ட் முனையத்தை விட்டு வெளியேறுவதால் பவர் வழங்கப்பட்டது 24 என்பது வோல்ட்டேஜ் சோர்ஸ்யின் ஆல் வழங்கப்பட்ட பவர் ஆகும் இரண்டாவது வழக்கில் வழங்கப்பட்ட பவர் P VI ஆகும் இப்போது மூன்றாவது வழக்கில் V 12 வோல்ட் மற்றும் I 16 ஆம்பியர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தை சிக்கலாக்குவதை விட எளிதான வழியை செய்ய வேண்டும் கரண்ட் சோர்ஸ் I 16 ஆம்பியர் ஆகும் பாசிட்டிவ் திசை கொடுக்கப்பட்டுள்ளது 16 என்பதால் அம்புக்குறி கீழ்நோக்கி அமையும் 12 வோல்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் கரண்ட்யின் திசையை மாற்றியமைப்பதன் மூலம் V 12 வோல்ட் இன் திசையை தலைகீழாக மாற்றி போலாரிட்டியும் மாற்றி அமைகிறது கரண்ட் இந்த திசையில் பாய்கிறது என்றும் வோல்டேஜ் சோர்ஸ் இன் பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் போது பவர் உறிஞ்சப்படுகிறது அந்த பவர்யை P 16 12 ஆகும் இந்த பவர் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆல் உறிஞ்சப்படுகிறது ஏனெனில் கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தில் நுழைவதனால் ஆகும் இது 192 வாட் என்று கிடைக்கும் எனவே விஷயங்களை எளிமையாக்க ஒவ்வொன்றாக பார்ப்போம் உறிஞ்சப்படும் பவர் இன் மதிப்பு 192 வாட் என்று கிடைத்தது படம் 17 இல் சர்க்யூட் வரைபடம் காணப்படுகிறது அதில் 27 சோர்ஸ்கள் மூலம் P1 மற்றும் P2 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் I என்பது டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக இருக்கும்போது I 4 ஆம்பியர் என்று முதல் வழக்கில் பார்த்தோம் மற்றும் இது டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகும் இங்கு 2 I வோல்ட்டேஜ் 2 4 ஏனெனில் முதல் வழக்குயின் படி I 4 ஆம்பியர் ஆகும் வோல்ட்டேஜ் 2 4 8 வோல்ட் ஆகும் I 4 ஆம்பியர் ஆனது டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்யின் பாசிட்டிவ் முனையத்தில் நுழைகிறது பாசிட்டிவ் முனையத்தை விட்டு வெளியேறும்போது P1 என்னும் பவர் வழங்குகிறது முனையத்தை விட்டு வெளியேறும்போது ஆக இருக்கும் மற்றும்ஆக V 8 I இதில் I 4 ஆம்பியர் எனவே V 8 4 32 வாட் ஆகும் இது வழங்கப்பட்ட பவர் P1 ஆகும் இந்த கரண்ட் டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் இன் பாசிட்டிவ் முனையத்தில் நுழைவதனால் இந்த சோர்ஸ்யை உறிஞ்சம் பவர் என்று அழைக்கலாம் இங்கு வோல்ட்டேஜ் V 8 வோல்ட் மற்றும் கரண்ட் I 4 ஆம்பியர் ஆகும் எனவே உறிஞ்சப்பட்ட பவர் P2 V I 8 4 32 வாட் என்று கிடைக்கும் இரண்டாவது வழக்கு I 3 ஆம்பியர் இரண்டாவது வகையில் பார்த்த அனைத்து விரிவுரைகளையும் நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் அந்த இரண்டாவது வழக்கு ஐ பார்ப்போம் அதன்படி I 3 ஆம்பியர் மீண்டும் ஒரு முறை சர்க்யூட் ஐ வரைந்து தெளிவாக அதை பார்ப்போம் இந்த வழக்கில் I 3 ஆம்பியர் ஆகும் இது டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் V 8 என்பது வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் I 3 ஆம்பியர் என்பது கரண்ட் சோர்ஸ் ஆகும் இந்த கரண்ட் திசை மேல் நோக்கி இருப்பதால் I 3 ஆம்பியர் ஐ I 3 ஆம்பியர் ஆக எடுத்துக் கொள்ளலாம் 8 வோல்ட் மற்றும் 2 I ஐ டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆக அறிந்துக் கொள்ளலாம் இந்த வழக்கில் 2 3 6 வோல்ட் ஆக இருக்கும் இந்த 3 ஆம்பியர் கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன் பாசிட்டிவ் முனையத்தில் நுழைவதன் மூலம் வோல்டேஜ் சோர்ஸ் ஆல் P1 பவர் உறிஞ்சப்படுகிறது P1 8 வோல்ட் 3 ஆம்பியர் 24 வாட் ஆக இருக்கும் வோல்ட்டேஜ் சோர்ஸ்யின் பாசிட்டிவ் முனையத்தை விட்டு வெளியேறும் போது நெகட்டிவ் பவர் P2 வழங்கப்படுகிறது அதை சின்னத்தால் குறிக்கும் P2 6 3 18 வாட் ஆகும் 24 18 6 வாட் என்பது பவர் இன் அல்ஜீபிரிக் சம் ஆகும் உறிஞ்சப்பட்ட பவர் வழங்கப்பட்ட பவர் 0 இதை சமமாக வைத்து கொள்ள வேண்டும் இதன் தொகை தான் பவர் இன் மதிப்பு P 6 வாட் ஆகும் இந்த சோர்ஸ் ஆனது 6 வாட் பவர்யை வழங்கப்படுகிறது இதன் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொண்டு பின்னர் பார்ப்போம் இப்போது ஒரு கணக்கை பார்ப்போம் 6 வேறுபாடுகள் உள்ளன கரண்ட் சோர்ஸ் 6 வாட் வழங்கப்படுகிறது இந்த 6 வாட் எப்படி கிடைத்தது என்பதைக் கணக்கிட செய்ய வேண்டும் 1 2 முனையம் இடையில் இருக்கும் வோல்டேஜ் முழுவதும் 10 வோல்ட் ஆகும் இந்த இரண்டு சோர்ஸ்களும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன இதன் சரியான இணைப்பால் 10 வோல்ட் செலுத்த முடியும் ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் மற்றும் 10 வோல்டேஜ் சோர்ஸ் இவை இரண்டையும் 12 முனையங்கள் இடையில் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இது சரியான இணைப்பு ஆகும் ஏனெனில் சம வோல்டேஜ் சோர்ஸ்யை மட்டுமே இணைக்க முடியும் எது என்னும் வேறுபாடு இருந்தால் அது சாத்தியமற்ற இணைப்பு எனவே எந்த கரண்ட் சோர்ஸ்யும் வோல்ட்டேஜ் சோர்ஸ்யும் சரியான இணைப்பாக கருதலாம் இந்த 12 இடையில் இருக்கும் முனையத்தில் 5 வோல்ட் மற்றும் 10 வோல்ட் ஆகும் 2 வோல்ட்டேஜ் சோர்ஸ்களும் வித்தியாசமாக இருக்க முடியாது ஏனெனில் அவை ஒரே முனையத்தில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது தவறான இணைப்பு ஆகும் இந்த 1 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் மற்றும் 5 ஆம்பியரும் செல்லுபடியாகாது ஏனெனில் இது ஒரு எளிய சர்க்யூட் ஆகும் இது தவறான இணைப்பு இந்த தவறான 5 ஆம்பியர் இருக்கிறது 2 ஆம்பியர் இங்கு சாத்தியமில்லை 5 ஆம்பியர் மற்றும் 2 ஆம்பியர் இணைந்து பாயாது எனவே இது ஒரு தவறான இணைப்பு ஆகும் எனவே a b என்பது சரியான இணைப்பு c d என்பது தவறான இணைப்பு ஆகும் இவை அனைத்தும் பயிற்சி ஆகும் பயிற்சி 1 மற்றும் பயிற்சி 2 ஐ தீர்க்க செய்து அதன் தீர்வுகளைப் பார்த்தோம் பயிற்சி 3 ஐ தீர்க்க செய்ய முயல்வோம் இது உறிஞ்சப்பட்ட பவர் இன் பயிற்சி ப்ரோப்ளம் ஆகும் பயிற்சி ப்ரோப்ளம் 4 மற்றும் அனைத்து பதில்களும் கொடுக்கப்பட்டுள்ளன எலிமெண்ட்க்குள் நுழையும் மொத்த சார்ஜ் இதன் பதிலும் கொடுக்கப்பட்டுள்ளது ப்ரோப்ளம் 5 சரியான இணைப்பு அல்லது தவறான இணைப்பு என்பதை தெரிந்து கொள்ள இதன் தீர்வைச் செய்ய முயல்வோம் இது ஒன்றாகும் எல்லாவற்றிற்கும் பதில் இது செல்லுபடியாகும் அல்லது தவறான இணைப்பு இது உண்மையில் பெட்டியின் உள்ளே சர்க்யூட் பவர் உறிஞ்சப்படுகிறது அல்லது பவர் வழங்குகிறது இந்த ப்ரோப்ளம் ல் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளன மிகவும் கவனமாக மிகவும் கவனமாகப் படித்துக் கொள்ளவும் abcd அனைத்து இணைப்புகளும் உள்ளன ப்ரோப்ளம் 6 இல் வோல்ட்டேஜ் V0 க்கு டைம் வேரியிங் வோல்ட்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு 5 இணைப்புகள் உள்ளன அவற்றில் எத்தனை செல்லுபடியாகும் அல்லது செல்லுபடியாகவில்லையா என்பதைப் பார்ப்போம் 5 இணைப்புகள் உள்ளன மற்றும் அனைத்து பதில்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இது ஒரு ஏசி சர்க்யூட்க்கு டைம் வேரியிங் எப்படி என்று பார்ப்போம் அது எவ்வளவு ஜூல் எனர்ஜி உறிஞ்சப்படும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் 30000 ஜூல்களை உட்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை இந்த நீண்ட நேரத்துடன் இணைக்கும்போது அதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது டைம் வேரியிங் கரண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் எலிமெண்ட் வழியாக மொத்தமாக அனுப்பப்பட்ட சார்ஜ்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் இந்த பதில்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது